இப்போது உதாரணம் 3 க்கு வாருங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வெறும் 2 உதாரணங்களை மட்டுமே பார்த்திருக்கிறீர்கள் அதிலிருந்து ஒவ்வொன்றையும் விளக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் சரி ஆனால் ஆனால் நான் எண்களுக்கு 1 அல்லது 2 விஷயங்களை வழங்கும்போது நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் அந்த விளக்கத்தை நான் உங்களிடம் விட்டுவிடுகிறேன் சரி நாங்கள் இதை உங்களுக்கு 1 அல்லது 2 வழக்குகளில் மட்டும் சொல்லும்போது அது ஏன் வருகிறது என்று நான் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறேன் ஏனென்றால் நான் சொல்வது எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பல விஷயங்களில் பயன்படுத்த மாட்டீர்கள் எனவே 1 அல்லது 2 விஷயங்களை நான் தவிர்க்கிறேன் உதாரணமாக இந்த உதாரணம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு விட்டுவிடுகிறேன் காரணம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நான் எல்லாவற்றையும் விவரமாக தருகிறேன் நான் உங்களுக்கு சில குறிப்புகள் தருகிறேன் ஆனால் காரணம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் உதாரணமாக இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் விளக்குகிறேன் எனவே ஒரு ஒற்றை கட்டம் 50 ஹெர்ட்ஸ் மின் கம்பி ஒரு கிடைமட்ட குறுக்கு கையில் ஆதரிக்கப்படுகிறது கடத்தி இடையே இடைவெளி 4 மீட்டர் படம் 14 இல் காட்டப்பட்டுள்ளபடி மின் கோட்டிற்கு கீழே ஒரு தொலைபேசி இணைப்பு சமச்சீராக ஆதரிக்கப்படுகிறது இது படம் 14 நான் அதற்கு வருவேன் 2 சுற்றுகள் மற்றும் ஒரு கிலோமீட்டருக்கு தூண்டப்பட்ட மின்னழுத்தம் இடையே உள்ள பரஸ்பர தூண்டலைக் கண்டுபிடித்தால் மின் கம்பி 120 ஆம்பியர் இப்போது அது ஒரு ஒற்றை கட்ட வரி என்று கருதுகிறது எனவே இது 2 conductor இது உள்வரும் இதை நீங்கள் வெளிச்செல்லும் என்று அழைக்கிறீர்கள் அதனால்தான் இங்கு மின்னோட்டம் இருக்கிறது நான் இங்கே இருக்கிறேன் அது மைனஸ் நான் சரி அதாவது ஒன்று பக்கத்திற்குள் செல்கிறது மற்றொன்று பக்கத்தை விட்டு வெளியேறுகிறது இது இயல்பு எனவே இந்த 2 கடத்திகள் P 1 மற்றும் P 2 மின் இணைப்புகளுக்கு இடையில் அந்த தூரம் 4 மீட்டர் சரி மேலும் இவை இரண்டும் அருகிலுள்ள தொலைபேசி இணைப்புகள் எனவே இந்த கடத்தியிலிருந்து தூரம் d 2 இது d 1 இதிலிருந்து சமச்சீர் இது சமச்சீர் எனவே இங்கேயும் இது d 2 இது d 2 அவை ஒன்றே அதேபோல் இந்த d 1 இந்த d 1 அவை ஒன்றே மேலும் இங்கிருந்து இங்கே செங்குத்து தூரம் 2 மீட்டர் ஆனால் இப்போது நாம் d 1 மற்றும் d 2 ஐ முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே உதாரணமாக மின்சாரம் மற்றும் தொலைபேசி இணைப்புகள் சரி தொலைபேசி இணைப்புகளில் தூண்டப்பட்ட மின்னழுத்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரி எனவே முதல் விஷயம் என்னவென்றால் d 1 உங்கள் தூரம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் d 1 சரி எனவே இது நீங்கள் 2 மீட்டர் என்று அழைக்கிறீர்கள் இது 2 இது 2 மீட்டர் சரி மேலும் இது உன்னுடையது போய்விட்டது இது இது உன்னுடையது இந்த உயரம் இந்த செங்குத்து கோடு நீங்கள் இதை வரையலாம் 2 மீட்டர் சரி 2 மீட்டர் மற்றும் இதிலிருந்து நீங்கள் இதைச் சொல்கிறீர்கள் நான் அதை வைத்திருக்கிறேன் நான் அதை உங்களுக்காக உருவாக்க வேண்டும் எனவே இது கண்டக்டர் P 2 இது கண்டக்டர் P 2 என்று சொல்வது சரிதான் இந்த தூரம் 2 மீட்டர் இந்த தூரம் 2 மீட்டர் மற்றும் ஒரு செங்குத்து கோட்டை வரையவும் இங்கிருந்து தொலைபேசி இணைப்பு இங்கே உள்ளது தொலைபேசி தொலைபேசி வரி இங்கே உள்ளது எனவே இதுதான் விஷயம் எனவே இந்த விஷயத்தில் இது உங்களுடைய இந்த தூரம் நான் இங்கு மட்டும் இங்கே மட்டும் செய்தால் சரி நான் இங்கு மட்டும் செய்தால் எனவே இந்த இரண்டு தொலைபேசி இணைப்புகளுக்கு இடையில் இது சமச்சீரிலிருந்து 1 மீட்டர் இங்கிருந்து இங்கே 1 5 மீட்டர் சரி மன்னிக்கவும் 0 5 மீட்டர் மேலும் இங்கு 2 மீட்டர் ஆகும் அதாவது இந்த தூரம் 1 5 மீட்டர் சரி அதாவது இங்கிருந்து இங்கிருந்து இந்த தூரம் 1 5 மீட்டர் சரி இது 2 மீட்டர் இது உங்கள் d 2 எனவே d 2 என்பது 2 சதுரத்திற்கு மேல் ரூட் மற்றும் 1 5 சதுரம் உங்கள் 6 25 க்கு மேல் ரூட் சமம் உங்கள் 2 5 மீட்டருக்கு சமம் அது d 2 அல்ல d 1 இது d 1 அல்ல d 2 இது d 1 இந்த தூரம் உண்மையில் d 1 d 2 d 1 சரி அல்ல எனவே இந்த d 1 2 5 மீட்டருக்கு சமம் அதேபோல் நீங்கள் d 2 d 2 வலது என கணக்கிடும் போது இந்த வழக்கில் இது உங்களுடையது இதை நீங்கள் அழைக்கிறீர்கள் இது வழக்கம் போல் உங்கள் 2 மீட்டர் 2 மீட்டர் சரி மேலும் இது இங்கிருந்து இங்கிருந்து அது 1 5 என்றும் இது உங்கள் 2 5 என்றும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த பகுதி இது இங்கேயிருந்து இங்கே நீங்கள் இதை எடுத்துச் சென்றால் அது 2 மற்றும் இங்கிருந்து இங்கு 0 5 ஆகும் எனவே இந்த தூரத்தில் இருந்து 2 5 அதாவது நீங்கள் இதை எடுத்துக்கொண்டால் வலதுபுறம் பிடித்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் P 2 மற்றும் இது உங்கள் 2 மீட்டர் மற்றும் இது உங்கள் தொலைபேசி வரிசை ஒன்று இது T 1 சரி இது T 1 எனவே இந்த தூரம் 2 5 உங்கள் மற்றும் இது 2 மற்றும் இது உங்கள் d 2 ஏன் இந்த 2 5 இங்கிருந்து வருகிறது இங்கிருந்து இங்கே 4 ஆகிறது எனவே இங்கே இருந்து 2 ஆகிறது மற்றும் இந்த தொலைபேசி இணைப்பிற்கு இடையில் 1 எனவே இங்கிருந்து இங்கே 0 எனவே d 2 என்பது உண்மையில் 2 சதுரம் மற்றும் 2 5 சதுரத்திற்கு சமம் இது சுமார் 3 2 மீட்டர் வலது எனவே முதலில் நீங்கள் இந்த தூரத்தை கணக்கிட வேண்டும் இந்த தூரம் ஒன்று கணக்கிடப்படுகிறது இந்த தூரம் கணக்கிடப்படுகிறது நீங்கள் ஒரு ஃப்ளக்ஸ் இணைப்பை T1 டெலிபோன் லைன் என்று கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அடுத்தது உங்கள் தொலைபேசி டி 1 இன் ஃப்ளக்ஸ் இணைப்பு எனவே λ T 1I 0 4605 எழுதுகிறேன் 1 இல் d 1 கழித்து 1 இல் d 2 இல் I பதிவு செய்கிறேன் சரி இது டெலிபோன் லைன் T 1 இன் ஃப்ளக்ஸ் இணைப்பு எனவே நீங்கள் இருவரும் இந்த மின்னோட்டத்தை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கே நான் இங்கே மைனஸ் I எனவே λ 2 ஒன்றுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மில்லி வேவர் டன்கள் அதிகம் வரும் இதேபோல் λ 2 க்கு அது 0 4605 ஆகிவிடும் என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் 1 கிலோமீட்டருக்கு d 2 மில்லி வேவர் டன்களில் பதிவு செய்கிறேன் எனவே இது நான் எழுதுகிறேன் நீங்கள் ஒரு மின்னோட்டத்தைப் புரிந்துகொண்டீர்கள் என்று எனக்குத் தெரியும் இப்போது நீங்கள் செய்யும் போது டெலிபோன் சர்க்யூட்டின் மொத்த ஃப்ளக்ஸ் இணைப்புகள் நாங்கள் எழுதுகிறோம் λ T equal T 1 மைனஸ் λ 2 க்கு சமம் இது உங்களுக்கு விட்டுச்செல்கிறது ஏன் இந்த 2 சமன்பாடு யோசனை செய்யிங்கள் 2 மற்றும் λ 2 என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள் வேறு ஒன்று ஒன்று சரி பின்னர் நாம் பதிலைப் பெறுவோம் இப்போது λ T சமம் λ T 1 மைனஸ் λ 2 2 அது சமமாக வரும் 0 921 நான் ஒரு கிலோமீட்டருக்கு d 1 மில்லி வேவர் டன் மீது பதிவு செய்கிறேன் இது உங்களுடையது சரி கொஞ்சம் பாருங்கள் நான் உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன் ஏன் சரி என்று அதாவது நாம் இப்போது பரஸ்பர தூண்டலைப் பெற்ற ஃப்ளக்ஸ் இணைப்புகள் பின்னர் பரஸ்பர தூண்டல் மீ I T க்கு சமமாக இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு 1 மில்லி ஹென்றி 0 921 பதிவு d 2 க்கு சமம் இப்போது d 2 எங்களுக்கு 3 2 கிடைத்தது d 1 2 5 இங்கே ஒரு கிலோமீட்டருக்கு 0 0987 மில்லி ஹென்றி கிடைக்கும் எனவே டெலிபோன் சர்க்யூட்டில் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் j ஒமேகா மீ I ஒமேகா m L ஒமேகா என்பது எதிர்வினை m ஒமேகா என்பது நீங்கள் அழைக்கும் பரஸ்பரம் நாங்கள் பரஸ்பரத்தை வரையறுக்கிறோம் எனவே இது உண்மையில் பரஸ்பர எதிர்வினை எனவே V T ஆனது j ஒமேகா மீ க்கு சமமாக இருக்கிறது எனக்கு 120 ஆம்பியர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் எனக்கு சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் நாங்கள் ஒமேகா m I அகற்றி j மட்டுமே வைக்கிறோம் எனவே 2 பை 50 ஹெர்ட்ஸ் சிஸ்டம் 50 முதல் 0 0987 வரை மில்லி உள்ளது எனவே அதனால்தான் 10 க்கு சக்தி மைனஸ் 3 முதல் 120 வரை ஏனென்றால் தற்போதைய அளவு கிலோமீட்டருக்கு 120 ஆம்பியர் வோல்ட் ஆகும் எனவே அந்த மின்னழுத்தம் ஒரு கிலோமீட்டருக்கு 3 72 வோல்ட் தூண்டப்பட்ட தொலைபேசி இணைப்பு இந்தப் பிரச்சினை உங்களுக்குப் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்து இன்னொன்று இதுவும் உங்கள் அடிப்படைக் கருத்திலிருந்து இது எண்ணியல் போன்ற ஒன்று ஆனால் இது கோட்பாடு போன்றது எனவே எடுத்துக்காட்டு 4 எனவே நாங்கள் பார்த்த அனைத்து வழித்தோன்றல்களும் நீங்கள் கடந்து வந்த அனைத்தும் இப்போது இந்த உதாரணத்தைப் பாருங்கள் சரி ஆரம் 1 மற்றும் வெளிப்புற ஆரம் உள்ளே உள்ள ஒரு வெற்று கடத்தியின் உள் தூண்டலுக்கான சூத்திரத்தைப் பெறவும் எனவே முதலில் ஒரு வெற்று கடத்தியின் உள் தூண்டல் இந்த விஷயத்தின் உள் தூண்டலை நீங்கள் பார்த்தால் அந்த திடக் கடத்தியை 10 முதல் 10 வரை மின் மைனஸ் 7 ஹென்றி என்று அழைக்கிறீர்கள் ஆனால் ஒரு வெற்று கடத்தியின் உள் தூண்டலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது வெற்று கடத்தியின் குறுக்குவெட்டு காட்சி உள் ஆரம் என்பது r 1 இது உள் ஆரம் மற்றும் வெளிப்புற ஆரம் r 2 ஆகும் அதே நேரத்தில் கண்ணியமான தூரம் x வலது நாங்கள் ஒரு சிறிய காரணத்தை எடுத்துள்ளோம் d x மற்றும் நீளம் 1 மீட்டர் எனவே அந்த பகுதி d x ஒரு சதுர மீட்டருக்குள் இருக்கும் என்று நான் சொன்னேன் இப்போது சமன்பாடு 14 ஐப் பயன்படுத்தி அந்த ஆம்பியர்ஸ் சட்டத்திலிருந்து வரும் எச் x தொலைவில் உங்கள் H x 2 x க்கு சமமாக இருக்கும் சரி அந்த அளவு புல தீவிரம் இப்போது சமன்பாடு 15 ஐப் பயன்படுத்தி தற்போதைய அடர்த்தி தற்போதைய அடர்த்தி ஒன்றே என்று நாங்கள் கருதுகிறோம் அதாவது தொலைவில் x உங்கள் I x x x x x சதுர கழித்து உங்கள் r 1 சதுரத்தை நான் pi r 2 சதுர கழித்து r 1 சதுரத்தால் வகுக்கிறேன் எனவே இதன் தூரத்தில் x பரப்பளவு x x சதுர மைனஸ் பை x சதுர மைனஸ் r 1 சதுர பை x சதுர கழித்தல் r 1 சதுரம் I க்கு சமம் திடமான பகுதிகள் பகுதி நான் 2 r சதுர கழித்தல் r 1 சதுர தற்போதைய அடர்த்தி அதே அதிலிருந்து மட்டும் சமன்பாடு 15 சமன்பாடு 15 I x நாம் எழுதுகிறோம் x சதுர கழித்தல் r 1 சதுரம் r 2 சதுர கழித்து r 1 சதுரம் I எனவே இந்த I x இந்த I x நீங்கள் இங்கே மாற்றீடாக இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் சரி நீங்கள் மாற்றினால் H x என்பது x சதுர கழித்தல் r 1 சதுரம் r 2 சதுர கழித்தல் r 1 சதுரத்தால் 1 முதல் 2 pi x I ஆக வகுக்கப்படும் இப்போது சமன்பாட்டிற்குத் திரும்புவதில்லை சமன்பாடு 18 மற்றும் 19 ஐப் பயன்படுத்துவதற்கு நான் ஏற்கனவே உங்களைக் குறித்துள்ளேன் அதாவது இங்கே மட்டும் அதாவது இந்த பிராந்தியத்தில் வேறுபாடு பாய்வு மட்டுமே உங்கள் d phi x சரி உங்கள் 0 x லிருந்து mu 0 க்கு சமம் உண்மையில் நான் நீளமானது நாம் எடுத்துக்கொண்ட ஒன்று என்று d x ஐ எழுதியிருக்க வேண்டும் ஆனால் இவை அனைத்தையும் நாம் கடந்துவிட்டோம் எனவே சரியாக தேவையில்லை எனவே H x d x வலதுபுறமாக பெருக்கினால் அதைச் செய்யவில்லை ஆகையால் d λ x d d λ x அந்த பின்னத்திற்கு சமம் என்று நீங்கள் கூறுவதை அந்த பின்னல் பரிமாற்ற விகிதம் என்று நாங்கள் கூறினோம் எனவே λ x என்பது x சதுர மைனஸ் r 1 சதுரத்திற்கு சமம் r 2 சதுர கழித்து r 1 சதுரத்தை d phi x ஆல் வகுக்கப்படுகிறது எனவே முன்பே நாங்கள் அந்த கால இடைவெளி விகிதத்தை வழங்கியுள்ளோம் எனவே இங்கே ஃப்ளக்ஸ் இணைப்புகளும் உள்ளன ஏனெனில் அது அகம் எனவே இது பின்னமான சொல் சரி இது பின்னச் சொல் முன்பு நீங்கள் x சதுரத்தை நீங்கள் அழைப்பதை x x சதுரமாக ஆக்கிவிட்டோம் ஆனால் அது ஒரு வெற்று கடத்தி எனவே இந்த சொல் d phi x க்குள் வருகிறது சரி உங்களுக்கு சமமாக இது புரிந்துகொள்ளத்தக்கது ஏனென்றால் திடமான கடத்திக்கு நாம் அதை அந்த நேரத்தில் x சதுரமாக இருந்தோம் ஆனால் இந்த வழக்கில் அது வெற்று கண்டக்டர் எனவே இது d phi x இல் உள்ள பின்னமான சொல் எனவே இதுதான் இப்போது ஃப்ளக்ஸ் இணைப்புகள் H x நீங்கள் மாற்று 1 சதுர முழு சதுரம் I க்கு 2 phi x க்கு மேல் dx எனவே ஒருங்கிணைக்கவும் ஏனெனில் அது வெற்று கடத்தி எனவே r 1 முதல் r 2 வரை ஒருங்கிணைக்கவும் நீங்கள் ஒருங்கிணைத்தால் அது ஒருங்கிணைப்பு உங்கள் வேலை சரி நான் உங்களுக்கு இறுதி வெளிப்பாட்டை தருகிறேன் எனவே இந்த ஒருங்கிணைப்பு நீங்கள் அதை வெறுமனே ஒருங்கிணைப்பாகச் செய்யலாம் நீங்கள் அதை சதுர வார்த்தையில் உடைத்து இதை x ஆல் வகுத்து வலதுபுறமாக ஒருங்கிணைக்கவும் எனவே இந்த வழக்கில் நீங்கள் mu 0 இல் 2 pi r 2 சதுர கழித்து r 1 சதுர முழு சதுரம் அடைப்புக்குறி 1 இல் 4 r 2 க்கு சக்தி 4 கழித்தல் r 1 முதல் சக்தி 4 கழித்தல் 1 1 சதுரம் r 2 சதுர மைனஸ் r 1 சதுரம் பிளஸ் ஆர் 1 க்கு சக்தி 4 இயற்கை பதிவு L n r 2 ஆர் 1 மீது அடைப்புக்குறி ஹென்றி ஒரு மீட்டருக்கு இது உள் L எனவே மன்னிக்கவும் இது உள் உரிமை எனவே இது உண்மையில் ஒரு மீட்டருக்கு ஹென்றி அல்ல இது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வேவர் டன் எனவே இந்த வழக்கில் L அகம் λ அகத்திற்கு சமம் எனவே I ஆல் I ஆல் வகுக்கப்பட்டது எனவே நான் அங்கு இருக்கக்கூடாது எனவே இது சில எளிமைப்படுத்தலின் வெளிப்பாடு சரி வெளிப்பாடு இந்த எல் உள் பாதியாக 10 முதல் 10 வரை மைனஸ் 7 முதல் 1 வரை ஆர் 2 சதுர மைனஸ் ஆர் 1 சதுர முழு சதுர மற்றும் அடைப்புக்குறி இதை மேலும் எளிமைப்படுத்தலாம் எனவே இது 0 05 ஆல் 2 சதுர மைனஸ் ஆர் 1 சதுர முழு சதுரத்தால் வகுக்கப்படுகிறது மேலும் இந்த விதிமுறைகள் ஒரு கிலோமீட்டருக்கு வலதுபுறம் மில்லி ஹென்றியில் வரும் எனவே சமன்பாடு 27 ஐப் பயன்படுத்தி நாம் ஏற்கனவே அந்த சமன்பாடு 27 ஐப் பெற்றுள்ளோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் 2 க்கு 10 க்கு மீண்டும் மின்சாரம் கழித்து 7 இயற்கையான பதிவு L n D க்கு ஒரு மீட்டருக்கு 2 ஹென்றி மேலும் இது நான் எழுதியிருந்தாலும் 0 4605 பதிவு D க்கு சமம் r 2 இந்த வெளிப்பாட்டில் இயற்கை பதிவு வருவதால் நாங்கள் பதிவாக மாற்றப்படவில்லை எனவே இந்த பகுதி இந்த பகுதி இங்கே பயன்படுத்தப்படாது சரி இந்த இயற்கை பதிவு மட்டுமே பயன்படும் எனவே இந்த 2 நீங்கள் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு வெற்று கடத்தியின் தூண்டலைச் சேர்த்தால் நீங்கள் எல் இன்டர்னல் பிளஸ் எல் வெளிப்புறத்தைச் சேர்த்தால் எனவே நீங்கள் குழம்பைச் சேர்த்து எளிமைப்படுத்தினால் புள்ளி 2 க்கு சமம் மற்றும் அடைப்புக்குறிக்குள் இந்த விதிமுறைகள் அனைத்தும் கிடைக்கும் ஆர் 2 சதுரம் கூட்டல் ஆர் 2 க்கு மேல் ஆர் 1 பிளஸ் எல் என் டி மீது ஆர் 2 மில்லி ஹென்றி ஒரு கிலோமீட்டருக்கு எனவே இது உள் தூண்டலுக்கான வெளிப்பாடு மற்றும் இது முழு உரிமைக்கான வெளிப்பாடு எனவே இதை நீங்கள் வெற்று கடத்தியின் உள் மொத்த தூண்டல் என்று அழைக்கிறீர்கள் எனவே கடத்தி வெற்று இருக்கும்போது இயற்கையாகவே வெளிப்பாடுகளும் முற்றிலும் வேறுபட்டவை அடுத்து இது மற்றொரு உதாரணம் எனவே இங்கே நான் கொடுக்க வேண்டும் எனவே நான் உங்களுக்கு பல உதாரணங்களை எடுக்க வேண்டும் இல்லையெனில் பிரச்சனை எழும் சரி அல்லது என் மனதில் என்ன சாத்தியமான பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதைச் சரியாகச் செய்திருக்கிறேன் எனவே படம் 16 இல் காட்டப்பட்டுள்ள இடமாற்றப்பட்ட இரட்டை சுற்று 3 கட்ட பரிமாற்றக் கோட்டின் ஒரு கிலோமீட்டருக்குத் தூண்டலைத் தீர்மானிக்கவும் கடத்தியின் ஆரம் 2 சென்டிமீட்டர் எனவே இது உண்மையில் ஒரு இடமாற்றமாகும் இது a b c கொடுக்கப்பட்ட உள்ளமைவு பின்னர் நீங்கள் ab மற்றும் c சரி A மற்றும் c க்கும் a c தூரத்திற்கும் இடையில் 7 5 மீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த செங்குத்து உயரம் 4 மீட்டர் இங்கே 4 மீட்டர் மற்றும் மொத்தம் 4 கூட்டல் 4 எனவே 8 மீட்டர் எனவே உங்கள் d 1 d 2 d 3 d 4 போன்ற மற்ற தூரங்கள் அல்லது நீங்கள் சரியாக கணக்கிட வேண்டும் எனவே d 1 ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 7 5 க்கு சமம் சரி பின்னர் d 4 d 4 அதற்கு சமம் 9 மீட்டர் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கிருந்து இது 7 5 இது இந்த பக்கம் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் இந்த பக்கம் இந்த பகுதி 0 75 மற்றும் இந்த பக்கமும் 0 75 ஆகும் எனவே d 4 என்பது 7 5 மற்றும் 0 75 மற்றும் 0 75 க்கு சமம் 9 மீட்டர் சரி இதேபோல் d 2 d 2 இது தான் இது 7 5 மற்றும் பிளஸ் 0 75 மற்றும் இது 4 எனவே d 2 அந்த சதுர வேருக்கு சமம் இந்த அரை சதுர வேர் அதாவது 4 சதுரம் அதாவது இந்த 4 சதுர பிளஸ் இது 7 5 மற்றும் 0 75 முழு சதுரமும் சக்தி பாதிக்கு எனவே d 2 என்பது 9 17 மீட்டர் ஏனென்றால் முதலில் நீங்கள் அனைத்து தூரங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு நீங்கள் இந்த தூரத்தை சமச்சீரான மற்றொரு தூரத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஒரு b அல்லது c b அல்லது b c அல்லது a b இந்த அனைத்து தூரங்களும் ஒரே சமச்சீராக இருக்கும் எனவே நீங்கள் D ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனவே d d இதுவும் உங்களுடையது இது உங்களுடையது நீங்கள் இந்த உயரம் 4 போல் இருந்தால் இது 4 இது 4 அதாவது இது 4 ஆகும் And this one this is your this height is 4 this side is 0 75 that is this is also 0 மேலும் இது உங்கள் இந்த உயரம் 4 இந்த பக்கம் 0 75 இதுவும் 0 75 மீட்டர் தான் இதன் பொருள் D இருக்கும் D இருக்கும் d என்பது உங்கள் 4 சதுரத்திற்கும் 0 75 சதுரத்திற்கும் சமம் அதனால்தான் D என்பது 4 சதுரத்திற்கு சமம் மற்றும் 0 75 சதுரத்திற்கு சமம் அதாவது சதுர வேர் 4 07 மீட்டருக்கு சமம் இதேபோல் d 3 d 3 என்றால் இது d 3 என்றால் இது என்று அர்த்தம் எனவே இங்கே 7 5 மற்றும் இங்கிருந்து இங்கே 8 சரியானது அதாவது d 3 என்பது 8 சதுரத்திற்குச் சமம் மற்றும் 7 5 சதுரம் சக்தி பாதிக்கு சமம் எனவே 10 96 மீட்டர் ஆர் 2 சென்டிமீட்டர் அதாவது 0 02 மீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே முதலில் நீங்கள் அனைத்து தூரங்களையும் கணக்கிடுங்கள் அந்த சமன்பாட்டிற்குப் பிறகு 71 முதல் D q சரி எனவே d a b D b c D c a அதிகாரத்திற்கு மூன்றில் ஒரு பங்கு இந்த சமச்சீர் சமச்சீர் விஷயம் எனவே டி எ பி அதாவது கட்டம் a மற்றும் b க்கு இடையில் முன்பு D a b D c c யின் வெளிப்பாட்டையும் பார்த்தோம் எனவே நீங்கள் D a b ஐ எடுத்துக் கொண்டால் அது D a b க்கு இடையில் உள்ளது எனவே இது d d 2 க்கு சக்தி 4 க்கு 4 விஷயங்கள் D d 2 D d 2 க்கு D d 2 க்கு 1 சக்தி 4 க்கு வரும் ஆனால் இறுதியில் அது D க்கு 2 ஆக 1 க்கு 2 இது a மற்றும் b என்ற கட்டத்தில் b 2 என்பதால் அனைத்து 4 சாத்தியங்களும் 2 b ஆக இருக்கும் பிறகு நீங்கள் உங்கள் 2 b என்று அழைப்பது சரிதான் A to b a to b இதேபோல் நீங்கள் ஒரு b என்று அழைக்கிறீர்கள் எனவே D a b மற்றும் a b ஆகியவை ஒன்றே சரி இதேபோல் d b மற்றும் a b ஆகியவை 4 முறை ஒரே மாதிரியானவை எனவே அதனால்தான் D d 2 மின்சாரம் பாதி 4 07 முதல் 9 17 வரை சக்தி அரை 6 11 மீட்டர் சமச்சீரிலிருந்து a b அதேபோல் b to c அவை சமச்சீரிலிருந்து ஒரே மாதிரியானவை எனவே d b c மேலும் D d 2 சக்தி 1 க்கு அரை 6 11 மீட்டர் இப்போது D ca மட்டும் மீண்டும் அது D d 1 முதல் D d 1 வரை 1 க்கு 1 ஆக 4 க்கு வரும் ஆனால் இறுதியில் அது D d 1 d ஆக D 1 முதல் power பாதியாக இருக்கும் ஏனென்றால் D இரண்டு முறை D 1 ஐ மீண்டும் செய்யும் இருமுறை மீண்டும் செய்யவும் அதனால்தான் நேரடியாக நாம் d d 1 ஐ மின்சக்தி பாதிக்குச் செய்யலாம் நீங்கள் உங்களைப் பார்க்க முடியும் உங்களைப் பார்க்க முடியும் எனவே பல விஷயங்களை நாம் சரியாக பார்த்திருக்கிறோம் எனவே இது மின்சக்தி பாதியில் 8 8 முதல் 7 5 வரை இருக்கும் எனவே 7 74 மீட்டர் சரியானது எனவே இப்போது உங்களுக்கு கிடைத்த D a b b c c a a என்பது D a b க்கு சமமாக D b c D c a அதிகாரத்திற்கு மூன்றில் ஒரு பங்கு எனவே இந்த அனைத்து மதிப்புகளையும் மாற்றவும் b b c c a a நீங்கள் டெக் 6 611 மீட்டருக்கு சமமாக பெறுவீர்கள் அது டெக் அடுத்தது உங்கள் சமன்பாடு சமன்பாடு 73 ஐப் பயன்படுத்தி வலது D கள் D s a D s b D s c க்கு சமம் இப்போது நீங்களே கண்டுபிடிக்கவும் gmd கட்டம் கட்டம் b கட்டம்சி c எனவே D கள் இப்போது எளிதாக நீங்கள் r d 3 ஐ கணக்கிடலாம் அது ஒரு கட்டம் எனவே ஒரு இல்லை எனவே அது d 3 அது சரியாக உள்ளது எனவே r d 3 சக்தி பாதிக்கு தரும் எனவே இதேபோல் D s b க்கும் அந்த கட்டம் b சரியானது எனவே அது உங்கள் r d 4 ஆக இருக்கும் ஏனெனில் b b அது b 2 b தூரம் d 4 எனவே அது r d 4 அதேபோல் D s c ஆனது சக்தி 3 க்கு r d 3 ஆக இருக்கும் எனவே c r c 2 c எனவே அதே தூரம் a to a c to c சமச்சீர்நிலை அதே தூரம் d 3 என்றால் c க்கு c என்பது இங்கே d 3 எனவே அது r d 3 ஆகும் எனவே D எனவே இந்த D s a யை D s b ஆக D c d s c ஆக பெருக்கவும் நீங்கள் பெருக்கினால் r d 3 ஐ r d 4 ஆகப் பெருகி பெருக்கப்பட்டு எளிமைப்படுத்திய பின் சக்தி பாதிக்கு வரும் எனவே d s என்பது d s a D s b D s c க்கு சமம் அதிகாரத்திற்கு மூன்றில் ஒரு பங்கு அது இது ஒன்று எனவே r d 3 முதல் r d 4 வரை சக்தி பாதிக்கு முழு அதிகாரத்திற்கு மூன்றில் ஒரு பகுதி இந்த அனைத்து மதிப்புகளுக்கும் பதிலாக r என்பது 0 7788 r r என்பது 0 02 அதேபோல் இங்கேயும் நீங்கள் எளிமைப்படுத்தினால் D கள் 0 4 மீட்டருக்கு சமம் எனவே Deq get D களையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அடுத்தது நாம் நேரடியாகப் பயன்படுத்தும் சூத்திரம் நாம் கட்டம் L இன் தூண்டலை 0 4605 லாக் டெக் மீது சமமாக டிஸ் மில்லி ஹென்றி ஒரு கிலோமீட்டருக்கு Deq 6 611 மற்றும் D s புள்ளி 4 க்கு சமம் எனவே ஒரு கிலோமீட்டருக்கு 0 6098 மில்லி ஹென்றி எனவே இது சரியான பதில் அடுத்த உதாரணம் நாம் இப்போது பார்த்த கலப்பு கடத்திகளுக்காக எடுத்துக்கொள்வோம் எனவே நான் சிறிய சிறிய உதாரணத்தை எடுத்துள்ளேன் நான் பெரிய ஒன்றை எடுத்துக் கொண்டால் அது அதிக கணக்கீட்டை எடுக்கும் எனவே கோ கண்டக்டர் கோவில் 2 சென்டிமீட்டர் ரேடியின் 3 கண்டக்டர்களைக் கொண்ட ஒற்றை கட்ட டிரான்ஸ்மிஷன் வரியின் தூண்டலைத் தீர்மானிக்கவும் கட்டத்திற்குள் மின்னோட்டம் உள்ளே செல்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் படம் 7 இல் காட்டப்பட்டுள்ளபடி திரும்பும் கடத்தியில் 4 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட 2 கடத்திகள் எனவே முன்னதாக கணித வழித்தோன்றல்களுக்கு நாங்கள் கண்டக்டர்கள் x மற்றும் கண்டக்டர் y குழுவை எடுத்துள்ளோம் மொத்த பரஸ்பர சாத்தியங்கள் m ஆக இருக்கும் மற்றும் ஒவ்வொரு குழுவிற்கும் இது x x கடத்திகளின் எண்ணிக்கையாக இருக்கும் எனவே n என்பது n என்பது சதுர சாத்தியம் மற்றும் குழுவிற்கு y m எண்ணிக்கையிலான நடத்துனர்களின் எண்ணிக்கை ஒரு m m சதுர சாத்தியங்கள் ஆனால் பரஸ்பரம் n என்பது m ஆக இருக்கும் எனவே இது கலப்பு கடத்தி x இங்கே ஒரு b c 3 கண்டக்டர்கள் இருக்கிறார்கள் எனவே இங்கே n என்பது 3 க்கு சமம் சரி மேலும் இங்கு 2 கண்டக்டர்கள் உள்ளனர் எனவே m என்பது 2 தூரங்களுக்கு சமமான ஒரு 6 மீட்டர் 6 மீட்டர் a முதல் b 4 மீட்டர் b to c 4 மீட்டர் ஆகியவற்றுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் உங்கள் அழைப்பு சரியானது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கு செல்வதற்கு முன் நான் எழுதியுள்ள குழு x n என்பது 3 குழுவிற்கு சமம் y m சமம் 2 மற்றும் பரஸ்பர சாத்தியக்கூறுகள் m ஆக மொத்தம் 6 எனவே நீங்கள் அனைத்து தூரங்களையும் கணக்கிடுகிறீர்கள் D c a ரூட் 8 சதுரம் மற்றும் 6 சதுரம் 10 மீட்டருக்கு சமம் பின்னர் D c b ரூட் 4 சதுரம் மற்றும் 6 சதுரத்தின் கீழ் 7 21 ஒரு மீட்டருக்கு சமம் மேலும் அனைத்து D a a D a b D b a D b b அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன சரி அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது சரி மற்றும் இதுதான் இப்போது சமன்பாடு 54 ஐப் பயன்படுத்துகிறது முதலில் நீங்கள் m n வது வேர் இதைப் பயன்படுத்தி அந்த விஷயத்தில் நீங்கள் பரஸ்பர ஒன்றைச் செய்தால் என்ன நடக்கும் சரி பரஸ்பர ஒன்று அனைத்து சாத்தியங்களும் D a D a D a b எனவே D a D a a D a b அடுத்து நீங்கள் D b a d b D b a D b b ஐ எடுப்பீர்கள் அடுத்து நாம் c D c b மற்றும் D c b மற்றும் D c a ஆகியவற்றை எடுப்போம் எனவே பரஸ்பர சாத்தியக்கூறுகளுக்கு நீங்கள் சக்தி 1 க்கு m n ஐ எடுத்துக்கொள்கிறீர்கள் சரி இங்கு m என்பது 2 n க்கு சமம் 3 வலத்திற்கு சமம் எனவே இங்கே m n 6 க்கு சமம் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் நேரடியாக நான் இங்கு எழுதவில்லை 6 நான் இப்போது m n எழுதினேன் சரி அதன் பிறகு நான் இங்கு வைக்கிறேன் m n 6 க்கு சமம் எனவே இப்போது இந்த உதாரணத்தைப் பெறுவது D m ஐ எவ்வாறு கணக்கிடுவது இப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இப்போது இந்த மதிப்புகள் அனைத்தையும் வைத்து நீங்கள் 7 162 மீட்டர் பெறுவீர்கள் இதேபோல குழு x இன் D s x குழு சுய gmd ஐ பயன்படுத்தி நாம் கணக்கிட வேண்டும் எனவே சமன்பாடு 55 ஐப் பயன்படுத்தி நீங்கள் D a d a ஐப் பெறுவீர்கள் அது அடிப்படையில் r ஆக இருக்கும் பிறகு நாம் D a a D பிறகு நீங்கள் b D b a D b b D b a D b b பின்னர் d b c பிறகு நீங்கள் c எடுத்து D c a then D c b and then D c c எனவே இந்த n சதுரம் அனைத்து 9 தயாரிப்புகளிலும் 9 தயாரிப்பு மற்றும் n 3 எனவே அது 9 சரியாக இருக்கும் எனவே D a a என்பது D b b க்கு சமம் D c c க்கு சமம் நான் r x ஐ உருவாக்குகிறேன் குழு x கடத்தி ஆரம் r x என்று கருதுகிறோம் எனவே r x 0 778 க்கு சமம் r x 2 x சென்டிமீட்டர் கொடுக்கப்படுகிறது எனவே இது அடிப்படையில் 0 015576 மீட்டர் அது r x சரி நீங்கள் இந்த கணக்கீடுகள் அனைத்தையும் செய்தவுடன் D s x நீங்கள் இந்த தூரத்தை வைத்து இந்த தூரத்தை வைத்து நீங்கள் பெருக்கினால் நீங்கள் டிஎஸ்எக்ஸ் 0 011576 கியூப் 4 க்கு சமம் பவர் 4 க்கு 8 சதுரத்திற்கு சக்தி 1 முதல் 9 ஒன்பதாவது வேர் வலது நீங்கள் ஜோடியின் சக்தியைப் பார்த்தால் உங்களுக்கு 2 பிளஸ் 4 6 பிளஸ் 3 9 கிடைக்கும் இது இதனுடன் பொருந்துகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பின்னர் பரிமாணமானது சரியானது பின்னர் நீங்கள் இங்கே தவறான கணக்கீட்டைச் செய்யவில்லை என்றால் விஷயங்கள் சரியாக இருக்கும் அதாவது தொலைதூர கணக்கீடு ஆனால் நீங்கள் இதை சரி பார்க்க வேண்டும் எனவே இது 0 734 மீட்டர் எனவே 53 சமன்பாடு 53 ஐப் பயன்படுத்தி இது குழு x கண்டக்டர் L x யின் வெளிப்பாடாகும் நீங்கள் D m மற்றும் d s x ஐ மாற்றுகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு எல் x 0 45 மில்லி ஹென்றிக்கு சமம் இப்போது பரஸ்பர வழக்கில் நீங்கள் L y கணக்கிடும்போது D m அப்படியே இருக்கும் நாங்கள் பரஸ்பர தூரம் D m மட்டும் மாற்றுவோம் D sy இங்கு மாறுபடும் இங்கே உங்களிடம் 4 கண்டக்டர்கள் மன்னிக்கவும் உங்கள் விஷயத்தில் 2 கண்டக்டர்கள் இங்கே சென்றது போல இங்கே நீங்கள் 2 கடத்திகள் சரி எனவே இந்த வழக்கில் இங்கே அது வரும் s s D D a a பிறகு D a b பின்னர் D b a பின்னர் D b b எனவே D a a D a b D b a எனவே D a d a மற்றும் D b b D a a மற்றும் d b b சரி அது D a a இது r y சரி எனவே மீண்டும் குழுவின் ஆரம் கடத்தி 4 சென்டிமீட்டர் எனவே இது ஆர் எனவே 0 7788 r ஐ நூறால் வகுத்தால் நீங்கள் மீட்டராக மாற்ற வேண்டும் எனவே 1 எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் வைப்பதற்கு D s y சமமாக இருக்கும் ஏனெனில் மீண்டும் மீண்டும் அதே மதிப்புகள் இருக்கும் அதனால்தான் 0 03152 ஐ 4 ஆல் மின்சக்தி பாதியில் 4 ஆகிறது ஏனெனில் இது இருமடங்கு வரும் எனவே 0 353 மீட்டர் வலது எனவே இதேபோல் அதாவது அடுத்தது உங்கள் உபயோகம் இந்த கலவைகள் அதே சூத்திரம் D m அப்படியே இருக்கும் எனவே ஒரு கிலோமீட்டருக்கு 0 353 மில்லி ஹென்றி மீது 0 4605 பதிவு D m y s 0 நீங்கள் L யை தீர்க்கினால் ஒரு கிலோமீட்டருக்கு 0 602 மில்லி ஹென்றிக்கு சமம் எனவே இந்த விஷயத்தின் மொத்தத் தூண்டல் L x plus L y ஒரு கிலோமீட்டருக்கு எல் எக்ஸ் மற்றும் L y 1 057 மில்லி ஹென்றி ஆகிய இரண்டையும் நீங்கள் கவனித்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் தூண்டல் குறைவாக இருக்கும் குழு 0 455 ஆகும் ஏனெனில் இங்கு 3 கடத்திகள் உள்ளன மற்றும் குழு y 2 கடத்திகள் உள்ளன எனவே நீங்கள் அதிக கண்டக்டர்களை வைத்தால் எனவே தூண்டல் குறைவாக இருக்கும் எனவே எதிர்வினை